மாணவர்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் நீர்மைத்தன்மை விகிதங்களின் விதிமுறைகளைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் வேறு விதத்தில் நாம் அவைகளை கட்டைவிரல் விதிகள் என்று அழைக்கிறோம் எனவே கட்டைவிரல் விதிகள் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் நாம் 3 முக்கியமான நீர்மைத்தன்மை விகிதங்கள் இருப்பதைக் கண்டோம் ஆகவே 1991 ஆம் ஆண்டு வரை அல்லது 1991 க்குப் பிறகு நீங்கள் கட்டைவிரல் விதிகளைப் பற்றி பேசினால் இந்த 3 விதிகளையும் நாம் பின்பற்றி வந்தோம் என்று முந்தைய வகுப்பில் நான் சொன்னேன் ஏனெனில் செலவைப் பற்றி யாரும் கவலைப்படவில்லை ஏனென்றால் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய ஒரு நிறுவனம் மட்டுமே உள்ளது இப்போது சந்தையில் உள்ள பெரும்பாலான தயாரிப்புகளைப் பற்றி நீங்கள் நினைத்துப்பாருங்கள் எஃகு பொதுத்துறை நிறுவனமான செய்ல் இருந்தன அவை அரசாங்கத்திற்கும் பல துறைகளுக்கும் சொந்தமானவை எலக்ட்ரானிக்ஸ் மக்களின் சந்தையை முழுவதுமாக பிடித்தாலும் அவர்கள் உற்பத்தி செய்யும் தயாரிப்புகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் நம்மிடமிருந்து எவ்வளவு கட்டணம் வசூலித்தாலும் அவர்கள் மிகவும் மோசமான நிதி நிலையில் இருந்தனர் மற்றும் நம்மிடம் கேட்கும் விலை என்னவாக இருந்தாலும் நாம் ஒரு பெரிய விலையை அவர்களுக்கு செலுத்திக்கொண்டிருந்தோம் அதன்பிறகும் அவை நஷ்டத்தை உருவாக்கும் நிறுவனங்களாக இருந்தன மேலும் இந்திய பொருளாதாரத்தின் இந்த தாராளமயமாக்கலுக்குப் பிறகு அவை மூடப்பட வேண்டியிருந்தது எனவே அது வேறு கதை நான் அதற்குள் செல்லமாட்டேன் ஆனால் பணி மூலதன நிர்வாகத்தைப் பொருத்தவரை அது அந்த நேரத்தில் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தது நீங்கள் கூட பார்த்தால் இந்த நாட்டின் மொத்த வணிகமும் பொதுத்துறை நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது அவர்கள் ஒருபோதும் செலவு மற்றும் நிதி செலவு பற்றி கவலைப்படுவதில்லை இது அவர்களுக்கு ஒன்றும் இல்லை மொத்த உற்பத்தி செலவின் ஒரு பகுதியாக கருதப்படுவதால் இது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை எனவே அவர்கள் நீர்மைத்தமையால் மகிழ்ச்சியாக அனுபவித்துக்கொண்டிருந்தார்கள் நடப்பு விகிதங்களின் உயர் மட்டத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் இப்போது தற்போதைய விகிதங்களின் அதன் நிலை இந்த விதிமுறைகள் திருத்தப்பட்டுள்ளன நடப்பு விகிதங்களின் உயர் மட்டத்தைக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அது நிறுவனங்களின் திறமையின்மையாகும் ஏனெனில் அவர்களால் நீர்மைத்தன்மையை பராமரிக்கவும் நிர்வகிக்கவும் இயலாது மற்றும் இரண்டாவது காரணம் வங்கிகளின் தேவை இரண்டாவது காரணம் வங்கிகளின் தேவை கடந்த காலங்களில் நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இந்தியாவில் மூலதன நிதியத்தின் முக்கிய மிக முக்கியமான மற்றும் மிக முக்கியமான ஆதாரமாக குறுகிய கால ஆதாரமாக இருப்பது வங்கி நிதியாகும் வங்கிகள் இந்திய உற்பத்தித் துறையின் குறுகிய காலத் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கான நிதியை பொதுத் துறையாக இருந்தாலும் சரி அல்லது அது ஒரு தனியார் துறையாக இருந்தாலும் சரி வங்கிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன நிதியின் மிகவும் விருப்பமான மிகவும் வசதியான மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஆதாரமாகும் எனவே எல்லோரும் வங்கி நிதி மற்றும் வங்கிகளை நாடுகிறார்கள் ஏனெனில் ஒரு தேவை உள்ளது அல்லது நீங்கள் அதை ஒரு நிபந்தனையாக அழைக்கலாம் பணி மூலதன நிதியத்தைப் பொருத்தவரை வங்கிகள் எந்தவொரு பாதுகாப்பையும் அல்லது எந்தவிதமான பிணையையும் பொதுவாக கடன் வாங்குபவர்களிடமிருந்து கேட்கக் கூடாது என்று அரசாங்கத்திடமிருந்து ஒரு நிபந்தனை உள்ளது ஏனெனில் அவற்றின் மொத்த சொத்துக்கள் நிலையான சொத்துக்கள் நீண்ட கால சொத்துக்கள் ஏற்கனவே நீண்ட கால கடன்களுக்கு எதிராக கருதுகோள் செய்யப்பட்டுள்ளன ஆகவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவோ உறுதிமொழியாகவோ அல்லது வேறேதாவதோ கொடுக்க எதுவும் இல்லை நீங்கள் அதை ஒரு துணை ஈடு என்று அழைக்கலாம் கொடுக்க எதுவும் இல்லை ஆகவே வங்கிகள் மூலதன நிதியை வழங்குவதற்கான துணை ஈடோ அல்லது பாதுகாப்பையோ கேட்கிறார்களானால் இருப்புச்சரக்குகளைத் தவிர வேறு எதுவும் இல்லாத மிகவும் கடினமான நிலையில் நிறுவனம் இருக்கும் அவர்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லை ஆகவே மூலதனத்தின் அளவு மிகப் பெரியதாக இருந்தால் வங்கிகள் சில சமயங்களில் நிறுவனங்களின் இருப்புச்சரக்குகளின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கின்றன ஆனால் இருப்புச்சரக்குகளைத் தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை துணை ஈடும் இல்லை பணி மூலதனம் நிதியை வணிகத்திற்கு அல்லது நிறுவனங்களுக்கு அல்லது கம்பெனிக்கு வழங்குவதற்கு எந்த துணை ஈடும் செலுத்த முடியாது என்பதால் வங்கிகள் எப்போதும் கூறுவது என்னவென்றால் உங்கள் நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளைவிட இரண்டு மடங்காக வைத்திருக்க வேண்டும் அப்போது நீங்களோ அல்லது நிறுவனமோ வங்கிகளுக்கு கட்டணம் திரும்ப செலுத்தும் நேரம் வரும்போது ஒருவேளை உங்கள் பணம் போதுமானதாக இல்லை உங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் போதுமானதாக இல்லை உங்கள் இதர பலதரப்பட்ட கடனாளிகள் பணமாக மாற்றபட இயலவில்லை உங்கள் இருப்புச்சரக்குகள் பணமாக மாற்றபட இயலவில்லை எனவே குறைந்தபட்சம் உங்களிடம் நீண்டகால நிதி ஆதாரங்கள் உள்ளன அவை உங்கள் நடப்பு பொறுப்புகளில் 100 ஆக இருந்தால் இதன் அர்த்தம் என்னவென்றால் பாதி நிதி வங்கி நிதியிலிருந்து வருகிறது மற்றும் நிதியில் பாதி உங்கள் சொந்த மூலங்களான நீண்ட கால மூலங்களிலிருந்து வருகின்றன எனவே வங்கியின் நிதி பாதுகாப்பானது இதனால் எந்த நேரத்திலும் வங்கியின் நிதி நிறுவனம் திருப்பிச் செலுத்தப்படும்போது அது மொத்தத் தொகையின் வட்டியாக இருக்கலாம் எனவே நிதியைத் திரும்பப் பெறுவதிலோ அல்லது நிதியைத் திரும்பப் வாங்குவதிலோ வங்கிக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை ஆகவே நடப்பு விகிதம் 21 ஆகவும் விரைவான விகிதத்தை இவ்வளவு மற்றும் சூப்பர் விரைவு விகிதம் இவ்வளவு என நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது அவர்களின் நிபந்தனையாகும் ஆனால் தாராளமயமாக்கலுக்குப் பிறகு பல காரணங்களினால் முதல் காரணம் என்னவென்றால் தனியார் துறையின் பங்கேற்புக்காக பல துறைகள் திறக்கப்பட்டன தனியார் துறையின் பங்களிப்பு அனுமதிக்கப்பட்டதும் பல நிறுவனங்கள் தனியார் துறையில் திறமையான சிறந்த நிறுவனங்கள் முன்பு பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட வெவ்வேறு துறைகளில் வந்தன பின்னர் போட்டி அதிகரித்தது போட்டி அதிகரித்தபோது இயல்பாகவே திறமையற்ற பொதுத்துறை வீரர்கள் சந்தையிலிருந்து வெளியேற வேண்டியிருந்தது அல்லது சந்தையிலிருந்து வெளியேறாவிட்டால் அவர்கள் சந்தையின் கணிசமான தொகையை இழக்க நேரிடும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சந்தையின் கணிசமான தொகையை இழக்க நேரிட்டபோது அதை நாம் வாழ்வாதார அச்சுறுத்தல் என்று அழைக்கலாம் அதே துறையில் உள்ள தனியார் துறை வீரர்களுக்கு ஆதரவாக அவர்கள் விரைவாக சந்தையை இழக்கிறார்களானால் வாழ்வாதார ஆபத்து உள்ளது எனவே பல பங்குதாரர்கள் இருப்பதாகவும் முதல் மற்றும் முன்னணி பங்குதாரர்கள் ஊழியர்களாக இருப்பதாகவும் அர்த்தம் வணிகம் மூடப்பட்டால் நிறுவனம் மூடப்பட்டால் பெரும்பாலான மக்கள் சாலைகளில் வருவார்கள் வேலையின்மை அதிகரிக்கும் எனவே அவர்கள் எப்படியாவது நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் எனவே சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தனியார் துறை நிறுவனங்களுடன் போட்டியிட முயற்சிக்கிறார்கள் போட்டி குறித்த கேள்வி இருக்கும்போது 2 விஷயங்களின் அடிப்படையில் போட்டியின் கேள்வி வருகிறது ஒரு விஷயம் என்னவென்றால் உற்பத்தியின் தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் உற்பத்திச் செலவு குறைய வேண்டும் அதனால் விலை போட்டித்தன்மையுடையது ஏனெனில் செலவு என்பது விலையின் அடிப்படையாகும் ஆகவே முடிக்கப்பட்ட பொருளின் சந்தையில் அல்லது இறுதி உற்பத்தியின் விலையை குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் செலவைக் குறைக்க வேண்டும் எனவே செலவைக் குறைப்பதற்கும் செலவைக் குறைப்பதற்கும் எல்லாம் முக்கியம் நிதிச் செலவு இதற்கு முன்னர் பொதுத்துறை நிறுவனங்களால் இது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது அதனால்தான் இந்த நடப்பு விகிதங்களை வைத்திருப்பதற்கான ஆடம்பரத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் மிக அதிக நிதி செலவைக் கொண்டிருக்க முடியாது அவர்கள் நிதி செலவைக் குறைக்க வேண்டும் மொத்த செலவில் நிதிச் செலவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் மொத்த செலவில் நிதிச் செலவு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது இந்த விஷயத்தை அவர்கள் உணர்ந்தபோது அவர்கள் வங்கிகளிடம் கோரினர் அவர்கள் வங்கிகளிடம் கோரினர் அவர்களும் தனியார் துறைகள் உட்பட அனைத்து கடன் வாங்குபவர்களும் வங்கிகளிடம் கோரியது என்னவென்றால் இப்போது நாட்டின் மாற்றப்பட்ட போட்டி சூழ்நிலையில் நாட்டின் மாற்றப்பட்ட போட்டி சூழ்நிலையில் 21 என்ற பெரிய நடப்பு விகிதத்தை வைத்திருக்க முடியாது ஆகவே அளவை குறைக்க வேண்டுமென்றால் நடப்பு சொத்துகளின் அளவை நடப்பு பொறுப்புகளைவிட இரு மடங்காகக் வைத்திருப்பது சாத்தியம் இல்லை காப்பு நிதி வேண்டும் என்றால் விகிதத்தை குறைக்க முடியவேண்டும் அல்லது அனுமதிக்க வேண்டும் உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால் அதை ஒன்றுக்கு மேல் வைத்திருக்க நாம் தயாராக இருக்கிறோம் நடப்பு விகிதம் 1 1 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை நாம் இதை ஒன்றுக்கு மேல் வைத்திருக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் 21 என்ற விகிதம் வைக்க விரும்பவில்லை எனவே விகிதத்தை குறைக்க வங்கிகள் ஒப்புக் கொண்டன ஆனால் குறைந்தபட்சம் நம் நடப்பு விகிதம் திருப்திகரமான நடப்பு விகிதம் 1 331 என்று கருதப்படும் எனவே இன்றைய சூழ்நிலையில் நடப்பு சொத்துகளில் 33 நீண்ட கால மூலங்களிலிருந்து நிதியளிக்கப்பட வேண்டும் மற்றும் மீதமுள்ள நிதி வங்கி நிதி உள்ளிட்ட குறுகிய கால மூலங்களிலிருந்து வரலாம் எனவே நடப்பு விகிதத்தின் விதிமுறை ஏன் திருத்தப்பட்டது என்பதற்கு இதுவே காரணம் மற்றும் புதிய விதிமுறை 1 331 ஆகும் இது குறைந்தபட்ச அளவு இது குறைந்தபட்ச விதிமுறை நடப்பு விகிதம் இதை விட அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த மட்டத்திலிருந்து குறைக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் அதைக் குறைத்தால் 1 3 அல்லது 1 33 க்குக் கீழே சென்றால் இந்த நிலைக்கு கீழே சென்றால் வங்கி நிதி எதிர்பார்க்க முடியாது நிறுவனம் வங்கி நிதியை எதிர்பார்க்க முடியாது அவர்கள் வங்கி நிதியைச் சார்ந்து இருந்தால் அது அவர்களை பொறுத்தது அவர்கள் நடப்பு விகிதத்தை 0 71 அல்லது 0 81 அல்லது 0 61 ஆகக் கொண்டிருக்கலாம் அது அவர்களின் விருப்பம் பின்னர் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த விகிதம் பொதுவாக வங்கிகளுக்கு தேவைப்படுகிறது பணி மூலதனம் நிதியை நாடுவதற்காக நாம் வங்கிகளுக்குச் செல்லும்போது பணி மூலதனம் அல்லது கடன்கள் அல்லது ஏதேனும் ஒன்றை நாடும்போது இந்த விகிதங்கள் வங்கிகளுக்கு தேவை உங்கள் நடப்பு விகிதம் இதுவாக இருக்க வேண்டும் விரைவான விகிதம் இதுவாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் சூப்பர் விரைவான அல்லது பண விகிதம் இதுவாக இருக்க வேண்டும் எனவே வங்கிகள் ஏன் இந்த 0 33 ஐ விரும்புகின்றன ஏனெனில் இது ஒரு காப்பு நிதி எந்த நேரத்திலும் வங்கிகளின் நிதி அவர்கள் மூலதனத் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காக கடன் வாங்கிய நிறுவனத்தால் செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தால் மீண்டும் அதே நிலைமை வரக்கூடும் முதலில் அவர்கள் பணத்தைப் பயன்படுத்துவார்கள் பின்னர் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் பின்னர் இதர பலதரப்பட்ட கடனாளிகள் மற்றும் பின்னர் இருப்புச்சரக்குகளை பயன்படுத்துவாரகள் ஆகவே பணம் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை தீர்த்து விட்ட பிறகு இதர பலதரப்பட்ட கடனாளிகள் பணமாக மாற்றப்படாவிட்டால் அல்லது சரக்குகளை பணமாக மாற்ற முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு 33 காப்பு நிதி உள்ளது நீண்ட கால மூலங்களிலிருந்து வந்த நிதிகள் அவை எப்போதும் நிறுவனத்திடம் கிடைக்கும் எனவே நிறுவனத்திற்கு நீர்மைத்தன்மை பிரச்சினை இருக்காது அதனால்தான் வங்கிகள் விரும்புகின்றன ஏனென்றால் அவர்களுக்கு எந்தவிதமான துணை ஈடும் இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பணம் செலுத்துவதில் நிறுவனம் தவறிவிட்டால் வங்கி என்ன செய்ய முடியும் அவர்கள் ஒருபோதும் எந்த பாதுகாப்பையும் எடுக்கவில்லை அவர்கள் சந்தையில் பாதுகாப்பை விற்று நிதியை மீட்டெடுக்க முடியாது நீண்ட கால நிதிகளுக்காக நாம் கடன் வாங்கும்போது நிலையான சொத்தான வீடு வாங்குவதற்காக நாம் கடன் வாங்குகிறோம் வீடு வங்கியிடம் அடகு வைக்கப்பட்டுள்ளது கார் வாங்குவதற்காக வங்கியில் இருந்து கடன் வாங்குகிறோம் கார் வங்கியில் அடகு வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கடனைத் வங்கியில் திருப்பிச் செலுத்த தவறிவிட்டால் அவர்கள் உடனடியாக உங்கள் வீட்டின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் உங்கள் காரின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வார்கள் வங்கியிடமிருந்து கடன் வாங்குவதன் மூலம் நாம் வாங்கிய சொத்தின் கட்டுப்பாட்டை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் எனவே இந்த விஷயத்தில் பணி மூலதனதிற்கு அத்தகைய பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை எனவே வங்கிகள் குறைந்தபட்சம் நீர்மைத்தன்மையை உறுதிப்படுத்த விரும்புகின்றன ஏனென்றால் உங்கள் நிறுவனம் போதுமான நீர்மைத்தமை கொண்டிருந்தால் நிறுவனம் திரவமாக இருந்தால் அவை வழக்கமாக பணம் செலுத்துவதில் தவற மாட்டார்கள் அதனால்தான் இந்த காப்பு நிதி உள்ளது ஆம் 21 அல்ல ஆனால் 1 331 எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும் இந்தியாவில் பணி மூலதன நிதியத்தை வங்கிகள் எவ்வாறு வழங்குகின்றன அல்லது பணி மூலதன நிதியத்தை வழங்குவதற்கான முறைகள் என்ன என்று இப்போது இந்த விஷயத்தை நான் உங்களுடன் விவாதிப்பேன் ஏனென்றால் இந்த நீர்மைத்தன்மை மற்றும் நீர்மைத்தன்மை விகிதங்கள் தொடர்பாக வங்கிகள் எவ்வாறு மூலதன நிதியை வழங்குகின்றன என்பது பற்றின இந்த தலைப்பை நாம் விவாதிப்போம் எனவே வங்கிகளின் தேவை காரணமாக நடப்பு விகிதங்கள் விதிமுறைகள் இந்த மட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டன இப்போது தொழில்துறையின் வேண்டுகோளின் பேரில் நிதிச் செலவும் இப்போது முக்கியமான செலவாகும் எனவே ஆம் இந்த விதிமுறைகளைத் திருத்தி அவற்றைக் குறைக்க முடியும் என்று வங்கிகள் ஒப்புக் கொண்டுள்ளன ஆனால் நடப்பு விகிதம் நேர்மறை விகிதமாகதான் இருக்க வேண்டும் இது 1 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் அளவு 1 331 ஆக இருக்க வேண்டும் ஆனால் இது குறைந்தபட்ச நிலை அதிகபட்ச நிலை அல்ல நடப்பு விகிதத்தின் அளவை 1 331 ஆக குறைந்தபட்சமாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் விரைவான விகிதம் 11 மற்றும் சூப்பர் விரைவு விகிதம் அல்லது பண விகிதம் 0 51 ஆக பராமரிக்க வேண்டும் இப்போது நாம் இந்த தலைப்பைப் பற்றி விவாதித்து வருவதால் நீர்மைத்தமை விகிதங்களின் விதிமுறைகள் அல்லது கட்டைவிரல் விதிகளைப் பற்றி நாம் பேசுவதால் நிறுவனங்களின் பணி மூலதனத் தேவையை பூர்த்தி செய்ய இந்தியாவில் வங்கி நிதி எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை இப்போது உங்களுடன் விவாதிப்பேன் இன்றும் கூட நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்திய வணிகத்தின் அல்லது வணிக அமைப்புகளின் பணி மூலதனத் தேவைகளில் 80 90 வங்கிகளால் பூர்த்தி செய்யப்படுகிறது மூலதனத்தை வழங்குவதற்கு அல்லது நிறுவனங்களின் குறுகிய கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வங்கி நிதி மிகவும் பிரபலமானது எனவே மற்ற நாடுகளில் இந்த நிலை இல்லை மற்ற நாடுகளில் இந்த நிலைமை கிடையாது ஆகவே இந்தியாவில் உள்ள வங்கிகளால் பணி மூலதன நிதி எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை முதலில் விவாதிப்போம் இதற்கு 3 வழிகள் உள்ளன ஒன்று சிசி தள்ளுபடி செய்தல் தொழில்துறைக்கு வங்கிகளால் மூலதன நிதி எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதற்கு 3 விதிமுறைகள் உள்ளன சிசி வரம்பின் கீழ் இந்த வரம்பு எவ்வாறு செயல்படுகிறது முதலில் பணி மூலதன நிதி தேவைப்படும் ஒரு நிறுவனம் வங்கிகளிடம் முதலாவது கோரிக்கை விடுகின்றனர் நாங்கள் ஒரு உற்பத்தி அமைப்பு என்று வங்கிக்கு ஒரு முன்மொழிவை அனுப்புகின்றனர் நம் மொத்த வருடாந்திர வருவாய் இது தான் நம் மூலதன தேவைகள் இது தான் என்கின்றனர் எனவே இது 100 தேவைகளில் 10 20 நம் உள் மூலங்களிலிருந்து வரும் மீதமுள்ளவை பண கடன் வரம்பு அல்லது சிசி வரம்பை அனுமதிப்பதன் மூலம் அவர்களுக்கு மூலதன நிதி வழங்கப்பட வேண்டும் என்று வங்கிக்கு விண்ணப்பிக்கின்றன கடந்த 3 ஆண்டுகளாக நிறுவனங்கள் தங்கள் சரக்கு இருப்புநிலை லாபம் மற்றும் இழப்பு கணக்கு மற்றும் கடந்த 3 ஆண்டுகளுக்கான நீர்மைத்தன்மை அறிக்கையை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டிய குறைந்தபட்ச நிதி நிலையை வங்கி பகுப்பாய்வு செய்யும் வங்கி அதை பகுப்பாய்வு செய்யும் பின்னர் இந்த அளவு நிதியை நிறுவனத்திற்கு வழங்க முடியும் என இருவரும் பரஸ்பர முடிவை எடுப்பர் நிறுவனம் மேலும் கோரும் போது வங்கி அதை பகுப்பாய்வு செய்யும் சில வங்கிகள் குறைக்கும் பின்னர் நிறுவனம் 100 ரூபாயைக் கேட்கிறது என்றால் அவர்கள் இல்லை நாங்கள் உங்களுக்கு 80 ரூபாய் மட்டுமே கொடுக்க முடியும் 100 ரூ அல்ல என்பர் எனவே இறுதியாக பரஸ்பரம் ஒரு எண்ணிக்கை ஒப்புக் கொள்ளப்படுகிறது ஆம் நிறுவனத்தின் மொத்த தேவை 1 அல்லது 10 லட்சம் ரூபாய் என்றால் ஆண்டு முழுவதுக்கும் 1 மில்லியன் ரூபாயாகும் இது நிறுவனத்தின் அளவைப் பொறுத்து 1 மில்லியன் வரம்பான முதல் பயன்முறையிலிருந்து மொத்த நிதிகள் வர வேண்டும் என்பதாகும் ஆனால் வங்கிகள் நிறுவனங்களிடம் ஓரளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சிசி தள்ளுபடி வசதியைப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் நிறுவனங்கள் முதல் முறையைப் பணக் கடன் வரம்புக்கு உட்பட்ட அளவிற்குப் பயன்படுத்த முனைகின்றன இப்போது பணக் கடன் வரம்பு எவ்வாறு இயங்குகிறது பணக் கடன் வரம்பு நிறுவனத்திற்கு என்ன நன்மை தருகிறது மற்றும் இதனால் வங்கிகளுக்கு என்ன இழப்பு எனவே பண கடன் வரம்பு எவ்வாறு இயங்குகிறது என்று ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம் 1 மில்லியன் அதை வங்கியில் சமர்ப்பிப்பார் மற்றும் வங்கி பணம் கொடுக்கும் இங்குள்ள நிபந்தனை என்னவென்றால் நிறுவனத்திற்கு நிதி தேவைப்படும்போதெல்லாம் அவர்கள் சிசி செய்வதற்கும் நீங்கள் மற்றொரு கணக்கைப் பயன்படுத்துகிறீர்கள் வங்கிகளின் நிபந்தனை என்னவென்றால் இந்த வாங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்க வேண்டும் மற்றும் இந்த வாங்கி கணக்கில் தான் பணம் டெபாசிட் பணம் செலுத்துவதற்கு நிறுவனம் 2 லட்சம் ரூபாயை கடன் வாங்கியது மற்றும் அந்த 2 லட்சத்தை நிறுவனம் 15 நாட்களுக்கு பயன்படுத்தியது 15 நாட்களுக்குப்பின் நிறுவனம் 2 லட்சம் ரூபாயை கடன் வாங்குபவரிடம் இருந்து பெற்றது அல்லது பணம் விற்பனையினால் பெற்றது மேலும் அந்த 2 லட்சம் ரூபாயை வங்கியில் டெபாசிட் அல்லது 10 லட்சம் ரூபாயாகும் ஏனென்றால் அவர்கள் பணம் எடுத்தபோது 2 லட்சம் கணக்கு இருப்பு 8 லட்சமாகக் குறைந்துவிட்டது ஆனால் அவர்கள் ஒரு மூலத்திலிருந்து விற்பனை ரொக்கம் அல்லது கடன் ஆகியவற்றிலிருந்து பணத்தைப் பெற்றபோது அவர்கள் அந்த 2 லட்சம் ரூபாயை வங்கியில் டெபாசிட் ரூபாயாகிவிட்டது அல்லது 10 லட்சம் ரூபாய்யாகிவிட்டது இப்போது எவ்வளவு காலத்திற்கு வங்கி வட்டி வசூலிக்கும் எவ்வளவு தொகைக்கு வட்டி வசூலிக்கும் என்ற கேள்வி எழுகிறது இங்கே சிசி வரம்பின் அழகு என்னவென்றால் நிறுவனம் 10 லட்சம் ரூபாயில் 2 லட்சம் ரூபாயை மட்டுமே பயன்படுத்தியுள்ளது நிறுவனம் மீதமுள்ள 8 லட்சம் ரூபாயை எடுக்கவில்லை மேலும் அந்த 2 லட்சம் ரூபாயும் எடுக்கப்பட்டுள்ளது அல்லது 15 நாட்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுதப்பட்டுள்ளது எனவே வங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு 15 நாட்களுக்கு மட்டுமே வட்டி வசூலிக்கும் மீதமுள்ள 8 லட்சம் ரூபாய்க்கும் மீதமுள்ள காலத்திற்கும் நிறுவனத்திடமிருந்து வணிகத்திலிருந்து வட்டி வசூலிக்கப்படாது எனவே வணிகங்கள் மூலதனக் கடனைக் காட்டிலும் சிசி ரூபாய் கடனை வங்கி அனுமதித்துள்ளது நிறுவனம் முழு 10 லட்சம் ரூபாயைப் பயன்படுத்துகிறதா நிறுவனம் 1 லட்சம் ரூபாயைப் பயன்படுத்துகிறதா நிறுவனம் ஒரு பைசா கூட பயன்படுத்தவில்லையா நிறுவனம் 1 மில்லியன் ரூபாயின் மொத்தத் தொகைக்கும் ஒரு முழு ஆண்டு காலத்திற்கும் வட்டி செலுத்த வேண்டும் இது நிறுவனங்களுக்கு கடன் கணக்குகளை நிர்வகிப்பது மூலதன கடன் கணக்குகளை நிர்வகிப்பது மற்றும் பராமரிப்பது மிகவும் கடினம் அதனால் அவை சிசி வரம்பின் கீழ் ஒரு நெகிழ்வுத்தன்மை உள்ளது எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் பணம் எடுக்கலாம் நீங்கள் நிதியை பயன்படுத்தும் காலத்திலிருந்து அதை மீண்டும் டெபாசிட் செய்யும் வரைக்கும் இந்த அளவு நிதி எடுக்கப்பட்டது மற்றும் இந்த கால கட்டம் வரை அந்த நிதி பயன்படுத்தப்பட்டது என்று வங்கி கணக்கிடும் எனவே இந்த காலத்திற்கு நீங்கள் எங்களுக்கு வட்டி செலுத்த வேண்டும் எனவே இது வங்கிகளுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இது வங்கிகளுக்கு ஒரு பெரிய அழுத்தம் அவர்களின் நிதிகள் அவர்களின் நிதிகளில் பெரும் பகுதி பயன்படுத்தப்படாமல் இருப்பது உதாரணமாக அந்த நிறுவனதின் உண்மையான தேவை அரை மில்லியன் வரம்பில் பாதி நிறுவனங்களால் பயன்படுத்தப்படவில்லை அவர்கள் அதைப் பயன்படுத்தவே இல்லை வங்கிகளின் செலவு அதிகரித்து வருகிறது ஆனால் எந்த வருமானமும் கிடைக்கவில்லை இறுதியாக வங்கி தான் இந்த விலையை செலுத்த வேண்டும் எனவே நிறுவனங்கள் சிசி தள்ளுபடி வசதி முந்தைய வகுப்பில் நான் உங்களிடம் சொன்னேன் நிறுவனங்கள் கடனில் விற்கும்போது அந்த கடன் விற்பனையை அவர்கள் பயன்படுத்தலாம் ஏனெனில் கடன் விற்பனையும் ஒரு சொத்து தான் கடன் காலம் காலாவதியான பிறகு அந்த கடன் விற்பனைகள் மீட்கப்படும் எடுத்துக்காட்டாக இந்தியாவில் கடன் காலம் பொதுவாக 45 நாட்கள் முதல் 2 மாதங்கள் 60 நாட்கள் வரை இருக்கும் எனவே சில நிறுவனங்களுக்கு 2 மாதங்கள் 60 நாட்கள் கடன் வழங்கப்படுகிறது கடன் கொடுத்த நிறுவனத்திற்கு அவர்கள் நிதி தேவைப்பட்டால் முதலில் அவர்கள் தங்களுக்குக் கிடைக்கும் கையில் உள்ள பணத்தை அல்லது வங்கியில் உள்ள பணத்தை பயன்படுத்துவார்கள் பின்னர் அவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை நாடுவார்கள் அவர்கள் பத்திரங்களை பணமாக மாற்றுவார்கள் இருப்புச்சரக்குகளை பணமாக மாற்ற முடியாது ஏனென்றால் அது எப்போது வேண்டுமானாலும் விற்கப்படாது எனவே இப்போது கடன் விற்பனையான இதர பலதரப்பட்ட கடனாளிகள் மட்டுமே நம்மிடம் உள்ளனர் எனவே நிறுவனத்திற்கு அவசரமாக நிதி தேவைப்பட்டால் நிதியைப் பெறுவதற்கு வேறு எந்த ஆதாரமும் இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படியானால் என்ன நடக்கும் நிறுவனம் அந்த கடன் விற்பனை பில்களுடன் வங்கிக்குச் செல்லும் இது எங்களுடைய நிதித் தேவை நிதித் தேவை 2 லட்சம் ரூபாயாகும் எத்தனை நாட்களுக்கு என்றால் 1 மாதம் ஆகும் 1 மாத காலத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வேண்டும் அவர்களின் சிசி எங்களிடம் உள்ளன என்று அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் கடனில் விற்கப்படுகிறோம் இந்த பணம் 2 மாதங்களுக்குப் பிறகு எங்களிடம் வருகிறது ஆனால் இப்போது 30 நாட்களுக்கு எங்களுக்கு பணம் தேவை எனவே தயவுசெய்து பில்களை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றன இந்த 3 பிரிவுகள் ஏ

சுசுகி மோட்டார்ஸ் செய்யாமல் இருக்கலாம் இப்போது அந்த மொத்த பில்கள் விஷயத்தில் கூட இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இந்த நிறுவனமும் மிகச் சிறந்த நிறுவனம் ஆனால் பில்களின் வங்கிகள் வாங்கும் பில்களின் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் பி மொத்த தொகையில் 80 வரை உடனடியாக வங்கி நிறுவனத்திற்கு கொடுக்கும் 20ஐ வங்கி வைத்துக்கொள்ளும் மற்றும் இதை கடன் வாங்குபவர் அல்லது இதர பலதரப்பட்ட கடனாளி நிறுவனத்திற்கு உரிய தேதியில் பணம் செலுத்துவர் இந்த நிலையில் நிறுவனம் பணம் பெறும் பின்னர் அவர்கள் வங்கியில் பணம் செலுத்துவார்கள் அல்லது எப்போதாவது நிறுவனம் கடனாளிகளை நேரடியாக வங்கியில் கட்டணம் செலுத்த அறிவிக்கும் நாம் ஏற்கனவே பில் பெறுவார்கள் எனவே 100 தில் 80 ஐ ஏற்கனவே நிறுவனத்திற்கு வழங்கிவிட்டோம் என்று வங்கி கூறும் இப்போது 20தில் முதல் வட்டி கட்டணங்கள் கமிஷன் பயன்படுத்தப்படும் எனவே மீதமுள்ள 10 வங்கியால் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் எனவே இந்த விஷயத்தில் நிறுவனம் உடனடியாக 90 கடன் விற்பனையை இந்த வசதியின் கீழ் வங்கியில் இருந்து உடனடியாக பெற முடியும் எனவே அவர்கள் 10 இழக்க நேரிடும் ஆனால் அவர்கள் நிதியைப் பெற முடியும் அவர்கள் சந்தையில் தங்கள் நற்பெயரைக் காப்பாற்ற முடியும் மேலும் அவர்கள் நீர்மைத்தன்மையை பராமரிக்க முடியும் எனவே இந்த முறையின் கீழ் பில்களை தள்ளுபடி வசதியை வழங்குகின்றன 10 கோடி கடன்கள் என்றால் 10 கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட பணி மூலதன தேவை என்று ரிசர்வ் வரம்பாக 2 கோடியை வழங்கலாம் மொத்த தேவை அதிகமாக இருந்தால் 8 கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேல் மதிப்புள்ளவை மூலதனக் கடன் மூலமாகவோ அல்லது பில் தள்ளுபடி வசதியாகவோ வழங்கப்பட வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது வங்கிகள் இந்த வகையான ஒழுக்கத்தை வணிக நிறுவனங்கள் மீது திணிக்கத் தொடங்கினால் என்ன நடக்கும் அவர்கள் நல்ல வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும் அல்லது சந்தையில் நல்ல கடன் மதிப்பீட்டைக் கொண்ட நல்ல வாடிக்கையாளர்களைக் இழக்க நேரிடும் அவர்கள் நடப்பு வங்கியில் இருந்து புதிய வங்கிக்கு மாறுவர் எனவே 10 கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட இந்த அளவை வங்கிகளால் செயல்படுத்த முடியவில்லை மற்றும் இது 10 கோடி மற்றும் அதற்கு மேல் மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த நிலை 10 கோடியிலிருந்து குறைய வேண்டும் என்று ரிசர்வ் தள்ளுபடி வசதியும் இருக்க வேண்டும் சிசி வரம்பு இல்லை பணி மூலதனக் கடன் உள்ளது ஆனால் பணி மூலதனக் கடனின் கீழ் நீங்கள் அமெரிக்காவில் வட்டி செலுத்தப்பட மாட்டாது 5 லட்சம் ரூபாயை நீங்கள் டெபாசிட் வங்கியால் வட்டி வசூலிக்கப்படுகிறது எனவே மூலதன நிதி அமெரிக்காவில் நிதி மூலதன நிதியத்தின் பணி ஆதாரமாக வங்கி நிதியைப் பயன்படுத்துவதில்லை அவர்கள் பிற மூலங்களைப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பொது வைப்புத்தொகையைப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் நிறுவனங்களுக்கு இடையேயான கடன்களைப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் காரணி பயன்படுத்துகிறார்கள் காரணி அமெரிக்காவில் அல்லது பிற நாடுகளிலோ மிகவும் பிரபலமாக உள்ளன வங்கி நிதி அல்ல இந்தியாவில் மட்டும் வங்கி நிதி மிகவும் பிரபலமான ஆதாரமாக உள்ளது ஏனெனில் இது நிறுவனங்களின் பணி மூலதனம் அல்லது குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான மலிவான பாதுகாப்பான மிகவும் பாதுகாப்பான எளிதில் கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரமாகும் மற்ற நாடுகளில் பொதுவாக பணி மூலதனம் சிசி வரம்புக்கு உட்பட்டது அல்ல மூலதன கடன்களின் வடிவத்தில் வருகிறது எனவே அந்த நிறுவனங்களின் செயல்திறனைப் பாருங்கள் என்பதை இங்கே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இந்தியாவில் 1991 வரை நிதி செலவு பற்றி நாம் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை சில வருடங்கள் கழித்து 2000 வரை கூட கவலைப்பட்டதில்லை மிக அதிக நிதி செலவை அந்த நிறுவனங்கள் செலுத்துகிறார்கள் மிக அதிக உழைப்பு செலவு மற்றும் பிற வகையான செலவுகளையும் செலுத்துகிறார்கள் அவர்கள் நாட்டிலேயே சிறந்த தயாரிப்புகளை உற்பத்தி செய்கின்றன மேலும் அவர்கள் அந்த உற்பத்தியை தங்கள் நாட்டின் சந்தைக்கு அல்ல உலக சந்தைகளுக்கும் விநியோகிக்கின்றன இருப்பினும் பொருளாதாரங்களில் வரிகளும் மீண்டும் அதிகமாக உள்ளன உதாரணமாக நீங்கள் ஜெனரல் மோட்டார்சை வழங்கவில்லை அவர்கள் இந்தியாவில் உள்ளனர் அவர்கள் உலகின் பல நாடுகளில் உள்ளனர் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தும் அவர்களின் நிதி செலவு அதிகமாக உள்ளது அவர்களின் தொழிலாளர் செலவு அதிகமாக உள்ளது அவர்களின் பிற உள்ளீட்டு செலவுகள் அதிகமாக உள்ளது இருப்பினும் அவர்கள் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தவர்கள் அவர்கள் மிகவும் திறமையானவர்கள் அவர்களால் இந்திய சந்தையிலும் கார்களை விற்க முடிகிறது மேலும் இந்திய சூழ்நிலையில் நிதி மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய வணிக நிலைமையைப் பாருங்கள் உழைப்பு மிகவும் மலிவானது மூலப்பொருள் ஒரு பெரிய அளவு எளிதில் கிடைக்கிறது ஆனால் இன்னும் இந்த சந்தைகளில் நம்மால் போட்டியிட முடியவில்லை எனவே இந்த காரணத்தினால் இந்த பிரச்சனையின் காரணமாக இந்திய வணிகத்தால் அதன் ஓட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை வளர முடியவில்லை போட்டியை எதிர்கொள்ள முடியவில்லை அதனால்தான் நாம் அன்றாட தேவைகளுக்கு பன்னாட்டு நிறுவனங்களை சார்ந்து இருக்கிறோம் நம் கார்கள் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து வருகின்றன எங்கள் மின்னணு பொருட்கள் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து வருகின்றன நம் எஃகு கூட பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து வருகிறது நம் சிமென்ட் போன்ற பல்வேறு நிறுவனங்களின் நீர்மைத்தன்மை விகிதங்கள் பற்றிய அனைத்து விவாதங்களையும் அவற்றின் அனைத்து நீர்மைத்தன்மை நிலைகளையும் அவற்றின் நடப்பு விகிதங்களையும் அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிப்பேன் சொற்களஞ்சியம்